புரோட்டோகால் ஸ்டாக்கின் டிரான்ஸ்போர்ட் லேயரின் வெவ்வேறு செயல்பாடுகளை ஆராய்ந்து வருகிறோம் மற்றும் நெட்வொர்க் லேயரால் ஆதரிக்கப்படும் அன்ரிலையபில் டேட்டாகிராம் விநியோகத்தின் மேல் டிரான்ஸ்போர்ட் லேயர் பல வெவ்வேறு சேவைகளை வழங்க முடியும் என்பதையும் பார்த்தோம் நெட்வொர்க் லேயரில் பாக்கெட் டெலிவரி என்டு டு என்டு பாக்கெட் டெலிவரி ஆகிய சேவைகள் அன்ரிலையபில் என்பதை கண்டோம் மேலும் டிரான்ஸ்போர்ட் லேயரின் மேல் சில என்டு டு என்டு சேவைகள் வழங்கப்படுகிறது டிரான்ஸ்போர்ட் லேயர் மூலம் வழங்கப்படும் அனைத்து சேவைகளின் விவரங்களையும் ஆராய்வோம் எனவே நாம் பேசவிருக்கும் முதல் சேவை கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டைப் பற்றியது ஆகவே கடைசி வகுப்பில் நாம் பார்க்கும்போது புரோட்டோகால் ஸ்டாக்கின் இரு முனை சாதனங்களும் இந்த முழு 5 லேயர்களைக் கொண்டுள்ளது எனவே இரு முனைகளும் முதலில் தங்களுக்கு இடையே ஒரு லாஜிக்கல் கனெக்சன் அமைக்க வேண்டும் இந்த லாஜிக்கல் கனெக்சன் என்பது ஒரு நபர் ஹலோ சொல்வது போன்றது மற்றொரு நபர் மற்றொரு ஹலோ செய்தியுடன் பதிலளிப்பார் அவர்கள் தங்களுக்குள் ஒரு லாஜிக்கல் லிங்க் ஏற்படுத்துகிறார்கள் அவர்கள் இருவரும் தங்களுக்குள் மேலும் தகவல்களைப் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்பதை உறுதி செய்கிறார்கள் எனவே இந்த கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் என்பது தகவல்தொடர்புகளின் மறுமுனை நேரலையில் இருக்கிறதா இல்லையா என்பதைப் பார்ப்பதற்கும் மேலும் அது செய்தியைப் பெறத் தயாரா இல்லையா என்பதை உறுதி செய்வதற்கும் மேலும் அது செய்தியைப் பெற தயாராக இருந்தால் அது ஒப்புக் கொண்டால் டேட்டாவைப் பாதுகாப்பாக அனுப்பத் தொடங்கலாம் டெலிபோன் நெட்வொர்க் போன்ற உங்கள் வாய்ஸ் நெட்வொர்க்கின் விஷயத்தில் ஹலோ என்று கூறி இதைச் செய்யலாம் இது ஒரு சர்க்யூட் ஸ்விச்சிங் நெட்வொர்க் என்பதால் நீங்கள் ஹலோ சொல்லும் போதெல்லாம் பாக்கெட் அல்லது உங்கள் செய்தி எப்போதும் மறுமுனையை அடையும் ரிலையபிலிட்டி ஒரு பிரச்சினை அல்ல ஆனால் ஒரு டேட்டா பாக்கெட் ஸ்விச்சிங் நெட்வொர்க்கைப் பொறுத்தவரை இந்த ரிலையபிலிட்டி ஒரு சிக்கலாகும் ஏனென்றால் இந்த முழு பாக்கெட் ஸ்விச்சிங் நெட்வொர்க் கிங் பிரின்ஸிபலின் அடிப்படையில் செயல்படுகிறது அங்கு ஒவ்வொரு இடைநிலை சாதனங்களுக்கும் குறிப்பிட்ட அளவு பஃபர் இருக்கும் சில பாக்கெட்டுகள் அல்லது சில டேட்டாகளை வைக்கிறீர்கள் என்றால் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் நெட்வொர்க்கின் சுமை மிக அதிகமாகி பஃபர் முழுதாகி அந்த பஃபரிலிருந்து பாக்கெட் கைவிடப்படும் மேற்கொண்டவாறு நடந்தால் நீங்கள் ஹலோ சொல்லும் போதெல்லாம் அந்தச் செய்தி மறுமுனையில் சரியாகப் பெறப்படுகிறதா அல்லது உங்கள் செய்தியைப் பெறத் தயாராக இல்லை என்பது போல இருக்கிறதா என்பதை நீங்கள் புரிந்துகொள்வது அல்லது உறுதிப்படுத்துவது கடினம் அதனால்தான் அது ஹலோ செய்தியை மீண்டும் எதிரொலிப்பதில்லை அல்லது உங்கள் ஹலோ செய்தியை அது ஒப்புக் கொள்ளவதில்லை எனவே கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டை பற்றி விரிவாக பார்ப்போம் கனெக்சன் என்பது ஒரு லாஜிக்கல் பைப் போன்றது இது இரு முனைகளிலும் கூடுதல் செய்திகளை அல்லது கூடுதல் டேட்டாவை அனுப்புவதற்கும் அல்லது பெறுவதற்கும் தயாராக உள்ளது என்பதை உறுதி செய்கிறது எனவே கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டின் நைவ் புரோட்டோகாலை பார்ப்போம் நாம் ஒரு கிளையன்ட் சர்வர் மாடலில் இருக்கிறோம் எனவே இந்த கிளையன்ட் சர்வர் மாடலில் கிளையன்ட் சர்வருடன் ஒரு இணைப்பை உருவாக்க முயற்சிக்கிறது எனவே சர்வர் கேட்கும் நிலையில் உள்ளது உள்வரும் இணைப்பைக் சர்வர் கேட்கிறது எனவே கிளையன்ட் கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தியை அனுப்புகிறது எனவே கிளையன்ட் கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தியை அனுப்பியதும் சர்வர் கேட்கும் நிலையில் உள்ளது எனவே சர்வர் அந்த கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தியைக் கேட்க முடியும் மேலும் அது இணைப்பு ஒப்புதல் செய்தியுடன் பதிலளிக்கிறது எனவே இந்த 2 வழி ஹேண்ட்ஷேக்கிங் ஒரு சாதாரண கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் நோக்கத்திற்காக வேலை செய்ய வாய்ப்புள்ளது ஆனால் ஒரு பாக்கெட் சுவிட்ச் நெட்வொர்க்கின் விஷயத்தில் இது எளிதானது அல்ல எனவே இந்த விஷயத்தில் கிளையன்ட் ஒரு கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தியை அனுப்புகிறது அதற்கு இணைப்பு ஒப்புதல் செய்தியுடன் சர்வர் அதற்கு பதிலளிக்கிறது டெலிபோன் நெட்வொர்க்கின் விஷயத்தில் நாம் பயன்படுத்தும் ஹலோ நெறிமுறையைப் போலவே அது பாக்கெட் சுவிட்ச் நெட்வொர்க் அல்லது டேட்டா நெட்வொர்க் விஷயத்தில் செயல்படுமா இல்லையா எனவே நமது இலக்கு என்னவென்றால் இந்த எளிய முறை கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் ஒரு பாக்கெட் ஸ்விச்சிங் நெட்வொர்க்கிற்கு நன்றாக வேலை செய்யுமா இல்லையா என்பதுதான் இப்போது பாக்கெட் ஸ்விச்சிங் நெட்வொர்க்கில் உள்ள சிக்கல் என்னவென்றால் நெட்வொர்க் பாக்கெட்டை இழக்கக்கூடும் நெட்வொர்க்கிலிருந்து பாக்கெட் இழப்பு ஏற்படலாம் பாக்கெட்டை வழங்குவதில் தன்னிச்சையாக தாமதம் ஏற்படலாம் பாக்கெட்டை வழங்குவதில் தாமதம் ஏற்படலாம் ஏனெனில் இடைநிலை ரவுட்டர் சுவிட்ச் இருக்கிறது இடைநிலை ரவுட்டர்களின் பஃபர் கிட்டத்தட்ட நிரம்பியுள்ளன மேலும் இது பல இணைப்புகளிலிருந்து பாக்கெட்டுகளைப் பெறுகிறது மேலும் இது பாக்கெட்டை ஒன்றன்பின் ஒன்றாக மாற்ற வேண்டும் எனவே இது சாலை நெரிசலின் ஒரு காட்சியைப் போலதாகும் எனவே ஒரு சாலை நெரிசலாக மாறும் போதெல்லாம் கார்களின் வேகம் மிகவும் மெதுவாக மாறும் மேலும் அனைத்து கார்களும் பல சாலைகளில் இருந்து வரும் மற்றும் சாலை சந்திப்பில் ஒரு பொதுவான சாலையில் நுழையப் போகின்றன ஏனெனில் இது ஒரு வரையறுக்கப்பட்ட திறனைக் கொண்டுள்ளது அது தடங்கலாகி நெரிசல் ஏற்படுகிறது இதன் காரணமாக தனிப்பட்ட கார்களின் வேகம் மிகவும் மெதுவாக மாறும் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் இதே விஷயம் நிகழலாம் ஏனெனில் ஒரு ரவுட்டர் பல அண்டை ரவுட்டர்களிடமிருந்து பாக்கெட்டுகளைப் பெறுகிறது அது நிகழும்போது அது நெட்வொர்க்கில் நெரிசலை ஏற்படுத்தக்கூடும் இதன் காரணமாக பாக்கெட் வீதம் மிகவும் மெதுவானதாக மாறும் அதனால்தான் நெட்வொர்க்கில் இந்த வகையான தன்னிச்சையான தாமதம் ஏற்படலாம் பாக்கெட் சிதைந்து போகக்கூடும் மேலும் போலி பாக்கெட் விநியோகத்திற்கான வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் டிரான்ஸ்போர்ட் லேயர் ரிலையபிலிட்டியை உறுதிசெய்கிறது மற்றும் ஒரு பாக்கெட் மறுமுனையில் பெறப்படுகிறதா இல்லையா என்பதைக் கண்காணிப்பது டிரான்ஸ்போர்ட் லேயரில் ரிலையபிலிட்டியை உறுதி செய்வதற்கான வழியை போன்றதாகும் பாக்கெட் பெறப்பட்டால் மகிழ்ச்சி பாக்கெட் பெறப்படாவிட்டால் பாக்கெட் பெறப்படவில்லை என்பதை கண்டுபிடிக்க முடிந்தால் ஒரு காலத்திற்குப் பிறகு பாக்கெட் திரும்ப கிடைக்கும் இப்போது நெட்வொர்க்கில் மாற்றிய முந்தைய பாக்கெட் நெரிசல் அல்லது ஒரு வகையான நெட்வொர்க் விளைவு காரணமாக நெட்வொர்க்கில் சில இடைநிலை க்வியூவில் எங்காவது சிக்கிக்கொண்டது ஒப்புதலுக்காக தொடர்ந்து காத்திருக்கிறது அந்த காலக்கெடு காலத்திற்குள் ஒப்புதல் கிடைக்கவில்லை எனவே பாக்கெட் தொலைந்து போயிருக்கலாம் பின்னர் பாக்கெட்டை மீண்டும் அனுப்படுகிறது பாக்கெட்டை மீண்டும் அனுப்பும் போதெல்லாம் முந்தைய பாக்கெட் உண்மையில் இழக்கப்படவில்லை முந்தைய பாக்கெட்டைப் விடுவிப்பதற்காக க்வியூவில் காத்திருகிறது எனவே இந்த காரணத்தினால் மறுமுனையில் ரிசீவர் பல பாக்கெட்டுகளைப் பெறலாம் அல்லது ஒரே பாக்கெட்டின் பல நகல்களை பெறலாம் இதை போலி பாக்கெட்டுகள் என்று அழைக்கிறோம் எனவே ரிலையபிலிட்டியை உறுதிப்படுத்த இந்த மறுபயன்பாட்டின் காரணமாக அவர்களின் நெட்வொர்க்கில் இந்த வகையான நகல் டேட்டா டெலிவரி உள்ளது இப்போது நான் குறிப்பிட்டுள்ளபடி பாக்கெட் தாமதமாகி நெரிசல் காரணமாக நெட்வொர்க்கில் சிக்கித் தவிக்கக்கூடும் என்பதால் சென்டர் பாக்கெட் இழந்துவிட்டதாகக் கருதுகிறது அது பாக்கெட்டை மீண்டும் அனுப்புகிறது மேலும் அந்த வழியில் ரிசீவர் நகல் பாக்கெட்டுகளைப் பெற முடியும் இப்போது அது நிகழும்போது இது போன்ற காட்சியை சிந்திக்கலாம் கனெக்சன் ரெக்வஸ்ட்டின் 2 நகல்களை சர்வர் பெற்றுள்ளது எனவே இது இங்கே ஒரு கனெக்சன் ரெக்வஸ்ட்டைப் பெற்றுள்ளது ஆனால் இந்த குறிப்பிட்ட சீக்வென்ஸ் நம்பர் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அசல் பாக்கெட்டின் கண்ணோட்டத்தில் 2 வெவ்வேறு கனெக்சன் ரெக்வஸ்ட் பாக்கெட்டுகள் உள்ளன என்பதற்கான அறிகுறியை உங்களுக்கு வழங்குவதாகும் எனவே சர்வர் ஒரு கனெக்சன் ரெக்வஸ்ட் பாக்கெட்டைப் பெற்றுள்ளது பின்னர் அது மற்றொரு கனெக்சன் ரெக்வஸ்ட் பாக்கெட்டைப் பெற்றுள்ளது இந்த குறிப்பிட்ட கனெக்சன் ரெக்வஸ்ட் பாக்கெட்டை தாமதமாக்கிவிட்டது அது சிறிது நேரத்திற்குப் பிறகு இடைநிலை ரவுட்டர் மூலமாக இடமாற்றப்பட்டது இந்த தாமதத்தின் காரணமாக முதல் கனெக்சன் ரெக்வஸ்ட் பாக்கெட்டுடன் ஒப்பிடும்போது இந்த பாக்கெட் தாமதமாக கிடைத்துள்ளது இப்போது சர்வரின் சிக்கல் என்னவென்றால் வந்த கனெக்சன் ரெக்வஸ்ட் ஒரு புதிய கனெக்சன் ரெக்வஸ்ட்டா அல்லது அது ஏற்கனவே பெற்றுள்ள கனெக்சன் ரெக்வஸ்ட்டின் நகலா என்பதைக் கண்டுபிடிப்பது இப்போது இங்கே சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் சர்வர் செயலிழந்து இணைப்பை மீண்டும் துவக்கியது எனவே இந்த இரண்டிற்கும் இடையில் வேறுபாடு காண்பது மிகவும் கடினம் இது புதிய பாக்கெட்டா புதிய கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தி போன்றதா அல்லது சர்வராக இருந்தாலும் சரி அல்லது இந்த முதல் கனெக்சன் ரெக்வஸ்ட் பாக்கெட்டை அனுப்பிய பின்னர் கிளையன்ட் செயலிழந்தது என்று சொல்லலாம் மற்றும் கிளையன்ட் மற்றொரு கனெக்சன் ரெக்வஸ்ட்யை நிறுவ முயற்சிக்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை நீங்கள் மறந்தாலும் கூட அது நடக்கலாம் எனவே இங்கே உங்கள் கிளையன்ட் மற்றும் உங்கள் சர்வர் சொல்வது நடக்கலாம் எனவே கிளையன்ட் ஒரு கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தியை அனுப்பியுள்ளார் கிளையன்ட் அந்த கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தியை அனுப்பிய பிறகு இந்த நேரத்தில் கிளையன்ட் செயலிழந்தது என்று கூறுங்கள் எனவே இங்கே ஒரு முறிவு ஏற்பட்டு உள்ளது எனவே கிளையன்ட் செயலிழக்கிறது சிறிது நேரத்திற்குப் பிறகு கிளையன்ட் மீண்டும் தொடங்குகிறார் மேலும் இது சர்வர்ற்கு மற்றொரு கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தியை அனுப்புகிறது இப்போது கிளையன்ட் சர்வருக்கு இரண்டாவது கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தியை அனுப்பும்போது இந்த கனெக்சன் ரெக்வஸ்ட் இது ஒரு புதிய கனெக்சன் ரெக்வஸ்ட்டா அல்லது இந்த கனெக்சன் ரெக்வஸ்ட்டின் நகலா என்பதை சர்வர் கண்டுபிடிப்பது கடினம் கிளையன்ட் செயலிழந்ததா இல்லையா என்பது சர்வருக்கு தெரியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அந்த தகவல் சர்வரை அடையவில்லை எனவே இந்த காரணத்தினாலேயே ஒரு பாக்கெட் ஸ்விச்சிங் நெட்வொர்க்கில் கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டின் கொள்கை மிகவும் கடினமாகும் ஏனென்றால் நீங்கள் அசல் கோரிக்கையையும் தாமதமான நகல்களையும் வேறுபடுத்திப் பார்க்க வேண்டும் மேலும் இது அசல் கோரிக்கைக்கும் அதன் தாமதமான நகலுக்கும் இடையில் எவ்வாறு வேறுபடும் என்பதே சவாலாக இருக்கிறது எனவே கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டின் சூழலில் எப்போதும் இந்த வகையான விவாதத்தை வைத்திருக்கிறோம் புரோட்டோகால் சரியான தன்மையில் இருக்கிறதா அல்லது ஒரு புரோட்டோகாலை வடிவமைக்க விரும்புகிறோமா அது நன்றாக செயல்பட வேண்டும் ஏனென்றால் சரியானதை உறுதிப்படுத்த நீங்கள் விரும்பினால் தாமதமான நகல்களிலிருந்து புதிய இணைப்பிற்கு இடையில் உள்ள வேறுபாடுகளை பல மாடியுல்களாக சேர்க்க வேண்டும் எனவே கேள்வி என்னவென்றால் இது பழைய இணைப்பு அல்லது தாமதமான நகல் செய்தி அல்லது புதிய கனெக்சன் ரெக்வஸ்ட் என்பதைக் கண்டறிய நீங்கள் அந்த மாடியுல்களை இயக்கும் போதெல்லாம் இந்த முழு புரோட்டோகால் விஷயங்களும் சிக்கலாகிவிடும் மேலும் இது ஒட்டுமொத்த செயல்திறனைக் குறைக்கிறது ஏனெனில் இது டேட்டா விநியோகத்திற்கான அவசியமாகும் நீங்கள் உண்மையில் டேட்டா விநியோகத்தை செய்யவில்லை மாறாக கனெக்சனை நிறுவுவதற்கு நீங்கள் கணிசமான நேரத்தை செலவிடுகிறீர்கள் எனவே அதனால்தான் எங்களுக்கு சரியான புரோட்டோகால் வேண்டுமா அல்லது புரோட்டோகாலுடன் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியுமா என்ற விவாதம் உள்ளது இது முற்றிலும் சரியானதல்ல இது சில சூழ்நிலைகளில் தோல்வியடையக்கூடும் ஆனால் அது நல்லதைக் கொடுக்கும் செயல்திறன் எனவே இந்த தாமதமான நகல் பாக்கெட் ஸ்விச்சிங் நெட்வொர்க்கில் பெரும் குழப்பத்தை உருவாக்குகின்றன எனவே ஒரு பாக்கெட் ஸ்விச்சிங் நெட்வொர்க்கில் ஒரு பெரிய சவால் என்னவென்றால் ஒரு புரோட்டோகாலை உருவாக்குவது மேலும் இது தாமதமான நகல்களைக் கையாள முடியும் எனவே தாமதமான நகல்களை முழுமையாகக் கையாளக்கூடிய ஒரு புரோட்டோகாலை நாங்கள் எப்போதாவது வடிவமைக்கிறோம் எனவே நீங்கள் சரியானதிற்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள் அல்லது சில நேரங்களில் செயல்திறனுக்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள் செயல்திறனுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு புரோட்டோகாலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது நெட்வொர்க்கில் தாமதமான நகல்களைக் கையாள்வதில் குறைந்தபட்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலான இணக்கத்தைக் கொண்டிருக்கும் ஆகவே இந்தச் சூழலில் நாம் பெறக்கூடிய வேறுபட்ட தீர்வு என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே முதலில் நீங்கள் தூக்கி எறியும் டிரான்ஸ்போர்ட் அட்ரஸ் அல்லது போர்ட் நம்பரைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த போர்ட் நம்பர் இது உங்கள் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கும் அதனுடன் தொடர்புடைய அப்ளிகேஷனிருக்கும் இடையிலான மேப்பிங் என்று முன்னரே விவாதித்தோம் எனவே உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள பல அப்ளிகேஷன்கள் டேட்டாவை மாற்ற டிசிபி புரோட்டோகாலைப் பயன்படுத்த முயற்சிக்கின்றன எனவே உங்களிடம் அப்ளிகேஷன் 1 மற்றும் அப்ளிகேஷன் 2 ஆகியவை உள்ளன அவை ஒரு கம்ப்யூட்டரில் இயங்குகின்றன அவை இரண்டும் டேட்டாவை அப்படியே மாற்றுகின்றன இப்போது உங்கள் நெட்வொர்க் புரோட்டோகால் ஸ்டாக்குகள் அதாவது புரோட்டோகால் ஸ்டாக்கின் டிரான்ஸ்போர்ட் லேயர் என்று கூறும்போதெல்லாம் ரிமோட் ஹோஸ்டிலிருந்து சில டேட்டாவைப் பெறும்போதெல்லாம் அந்த குறிப்பிட்ட டேட்டா அப்ளிகேஷன் 1 அல்லது அப்ளிகேஷன் 2ற்கானதா என்பதைக் கண்டறிய வேண்டும் எனவே அந்த நேரத்தில் அப்ளிகேஷன் 1 மற்றும் அப்ளிகேஷன் 2 க்கு இடையில் உள்ள வேறுபாட்டை கண்டறிவதற்கு போர்ட் நம்பரை பயன்படுத்துகிறோம் எனவே இந்த போர்ட் நம்பரை அப்ளிகேஷன் 1 ஒரு போர்ட்டில் இயங்குகிறது இது 8080 போர்ட்டில் இயங்குகிறது அப்ளிகேஷன் 2 வேறு போர்ட்டில் இயங்குகிறது இது 2345 போர்ட்டில் இயங்குகிறது டிரான்ஸ்போர்ட் லேயரின் ஹேட்டரில் உள்ள போர்ட் நம்பரைப் பார்ப்பதன் மூலம் அப்ளிகேஷன் 1 மற்றும் அப்ளிகேஷன் 2 க்கு இடையில் வேறுபடுத்திப் பார்க்க முடியும் நாம் அப்ளிகேஷனிற்கு இடையே வேறுபடுத்திப் பார்க்க முடியும் என்றாலும் ஆனால் இந்த போர்ட் நம்பரை நாம் பயன்படுத்தக்கூடிய சாதாரண பாக்கெட் மற்றும் தாமதமான நகல் ஆகியவற்றை வேறுபடுத்த இயலுமா என்ற கேள்வி வருகிறது இப்போது நாம் ஒரு புரோட்டோகாலை வடிவமைத்தால் அதில் ஒரு இயந்திரம் செயலிழந்தால் புதிய இணைப்பைத் தொடங்க அது வெவ்வேறு போர்ட் நம்பரைப் பயன்படுத்தும் ஒருவேளை அப்படியானால் நாம் இந்த சிக்கலை தீர்க்க முடியும் எனவே ஏற்கனவே ஒரு முறை பயன்படுத்தப்பட்டிருந்த ஒரு போர்ட் நம்பரைப் பயன்படுத்த வேண்டாம் என்று எங்கள் தீர்வு கூறுகிறது எனவே நீங்கள் ஏற்கனவே போர்ட்டைப் பயன்படுத்தியிருந்தால் தாமதமான நகல் பாக்கெட்டுகள் ஒரு டிரான்ஸ்போர்ட் செயல்முறைக்கு ஒருபோதும் வழிவகுக்காது எனவே இந்த அப்ளிகேஷன் 1 என்பதை A1 என்கிறோம் போர்ட் 8080 வழியாக ஒரு கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் செய்தி தொடங்கப்பட்டது அதன் பிறகு இந்த குறிப்பிட்ட செயல்முறை வீணாகி விடுகிறது இப்போது நீங்கள் மீண்டும் அப்ளிகேஷனை இயக்குகிறீர்கள் என்றால் அதை வேறு போர்ட்டில் இயக்கவும் அதை 8082 என்று சொல்லுங்கள் அப்படியானால் நீங்கள் இங்கே மற்றொரு கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் செய்தியை அனுப்புகிறீர்களானால் 8080 போர்ட் வழியாக நீங்கள் அனுப்பிய இந்த முந்தைய கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் செய்தி அதற்கான பதிலை நீங்கள் பெறும்போதெல்லாம் இந்த கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் செய்தியின் பதிலையும் சொல்லுங்கள் போர்ட் 8080 இல் மற்றும் டிரான்ஸ்போர்ட் லேயரில் அதை வழங்க முடியாது மேலும் அது குறிப்பிட்ட பதில் செய்தியை சரியாக நிராகரிக்கும் போர்ட் 8082 இல் ஒரு பதில் வந்தால் டிரான்ஸ்போர்ட் லேயர் பின்னர் அதை A1 அப்ளிகேஷனிற்கு வழங்க முடியும் எனவே இது ஒரு சாத்தியமான தீர்வாகும் ஆனால் இதில் சிக்கல் இருக்கிறது ஏனென்றால் இந்த வகையான டிரான்ஸ்போர்ட் அட்ரஸ் அல்லது போர்ட் நம்பரின் வரையறுக்கப்பட்ட எண்கள் உள்ளது எனவே ஒரு போர்ட் நம்பரைப் பயன்படுத்தியவுடன் அதை வெளியேற்ற முடியாது எனவே கோட்பாட்டளவில் எண்ணற்ற போர்ட் நம்பர்கள் தேவைப்படும் அவை நடைமுறைச் செயலாக்கக் கண்ணோட்டத்திற்கு சாத்தியமில்லை மேலும் நீங்கள் பல அப்ளிகேஷன்களைப் பயன்படுத்தும்போதெல்லாம் நெட்வொர்க்கில் டேட்டாவை அனுப்புவதற்கு பல அப்ளிகேஷன்கள் உள்ளன எனவே இரண்டாவது தீர்வு ஒவ்வொரு இணைப்புக்கும் யுனிக் ஐடென்டிட்டிபையரைக் கொடுக்கும் இது துவக்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொரு அணுகுமுறையிலும் அந்த யுனிக் ஐடென்டிட்டிபையரையை உபயோகிக்கிறது இப்போது இந்த அணுகுமுறை நன்றாக இருக்கிறது ஆனால் இந்த அணுகுமுறையின் சிக்கல் என்னவென்றால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு யுனிக் ஐடென்டிட்டிபையரையை வடிவமைக்க வேண்டும் மேலும் உலகளவில் அடையாளம் காண்பது தனித்துவமானது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே ஐடென்டிட்டிபையரையை உலகளவில் தனித்துவமானது என்பதை உறுதிசெய்வது மீண்டும் சிக்கலை உருவாக்குகிறது அந்த ஐடென்டிட்டிபையரை உருவாக்குவதற்கான உங்கள் வழிமுறை என்னவாக இருக்கும் என்பதோடு ஒரு தனித்துவமான ஐடென்டிட்டிபையரை உருவாக்க நீங்கள் ஒரு வழிமுறையை வடிவமைத்தாலும் கூட ஒரு கம்ப்யூட்டர் செயலிழந்த பின்னரும் அதைத் தக்க வைத்துக் கொள்ள முடியும் நீங்கள் வெளிப்படையாக இங்கே சில வகையான ஹர்டுவேர் தூண்டுதலைப் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் கம்ப்யூட்டர் செயலிழந்து அந்த விபத்தில் இருந்து மீண்ட பின்னரும் கூட அது ஒரு முறை பயன்படுத்தப்படுகின்ற பழைய ஐடென்டிட்டிபையரைப் பயன்படுத்தாது எனவே அதனால்தான் இந்த வழிமுறையில் குறிப்பிட்ட அளவு ஓவர்ஹெட்டை கொண்டுள்ளது நாம் பயன்படுத்தக்கூடிய மூன்றாவது சாத்தியமான தீர்வு பழைய பாக்கெட்டுகள் அல்லது நெட்வொர்க்கில் உள்ள பழைய பாக்கெட்டுகளை அழிக்க ஒரு மெக்கெனிசத்தை வடிவமைப்பதாகும் எனவே அது பாக்கெட் ஆயுட்காலத்தை கட்டுப்படுத்துவது போன்றது எனவே நாம் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் யாவும் தாமதமான நகல்களால் தான் முன்னர் அனுப்பப்பட்ட நகல் பாக்கெட்டுகள் நெட்வொர்க்கில் எங்காவது சிக்கிக்கொண்டால் மறுமுனைக்கு இப்போது அந்த பாக்கெட்டுகளை மாற்றப்படுகின்றது எனவே அவை மறுமுனைக்கு மாற்றப்பட்ட போதெல்லாம் அந்த தாமதமான நகல் கணினி செயலிழந்து மீட்கப்பட்ட பிறகு அனுப்பிய புதிய பாக்கெட்டா அல்லது புதிய கனெக்சன் ரெக்வஸ்ட் பாக்கெட்டா அல்லது ஏற்கனவே இணைப்பு நிறுவப்பட்ட பழைய கனெக்சன் ரெக்வஸ்ட் பாக்கெட்டின் தாமதமான நகலா என்ற குழப்பம் மறுமுனையில் இருக்கும் எனவே இந்த தாமதமான நகல் காரணமாக பல பிரச்சனைகள் உருவாகிறது நெட்வொர்க்கிலிருந்து தாமதமாக நகலெடுப்பதற்கான சாத்தியத்தை நாம் அகற்ற முடிந்தால் இந்த முழு தீர்வும் எளிமையானது நெட்வொர்க்கிலிருந்து தாமதமான நகலை எவ்வாறு அகற்றுவது என்பது தான் கேள்வி அதற்கான தீர்வு என்னவென்றால் நீங்கள் நெட்வொர்க்கில் அனுப்பும் ஒவ்வொரு தனிப்பட்ட பாக்கெட்டுடனும் ஒரு பாக்கெட் ஆயுட்காலத்துடன் இணைந்தால் நீங்கள் பொரோட்டோகாலை நன்றாக வடிவமைக்கலாம் நீங்கள் ஒரு புதிய கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தியை அனுப்பியவுடன் உங்கள் பழைய கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தி ஏற்கனவே காலாவதி ஆகிவிட்டது அல்லது அது ஏற்கனவே நெட்வொர்கிலிருந்து வெளியேற்றப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் இதன் வாழ்நாள் காலாவதியானது எனவே இந்த குறிப்பிட்ட தீர்வு 3 இது ஒரு நல்ல தீர்வை வடிவமைப்பதை சாத்தியமாக்குகிறது இப்போது நீங்கள் எவ்வாறு தீர்வை வடிவமைக்க முடியும் என்று பார்ப்போம் எனவே முதல் தேவை என்னவென்றால் பாக்கெட் வாழ்நாளை கட்டுப்படுத்த ஒரு வழியை நீங்கள் வடிவமைத்து பாக்கெட் வாழ்நாளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் எனவே பாக்கெட் ஆயுட்காலம் கட்டுப்படுத்த 3 வெவ்வேறு வழிகள் உள்ளன முதலாவது நீங்கள் தடைசெய்யப்பட்ட நெட்வொர்க் வடிவமைப்பை உருவாக்குவது அதாவது பாக்கெட்டுகளை லூப்பிங் ஆகவிடாமல் தடுக்கிறீர்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட பாக்கெட்டிலும் கஞ்ஜசன் டிலேய் உள்ளடக்கிய அதிகபட்ச தாமதத்தை நீங்கள் கொண்டிருக்கலாம் ஒரு பாக்கெட் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதன் தொடக்க நேரத்திலிருந்து காலாவதியாகிவிட்டால் அந்த பாக்கெட் தானாகவே நெட்வொர்க்கிலிருந்து கைவிடப்படும் இரண்டாவது தீர்வு என்னவென்றால் ஒவ்வொரு பாக்கெட்டிலும் ஒரு ஹாப் கவுண்ட் தகவலை வைக்கிறீர்கள் எனவே யோசனை என்னவென்றால் நீங்கள் நெட்வொர்க் லேயரில் ஒரு பாக்கெட்டை அனுப்பும்போதெல்லாம் அதிகபட்ச ஹாப் எண்ணிக்கை மதிப்பை வைக்கிறீர்கள் அதிகபட்ச ஹாப் எண்ணிக்கை மதிப்பு 10 என்று கூறுங்கள் இப்போது ஒரு பாக்கெட் நெட்வொர்க்கில் பயணிக்கும்போதெல்லாம் ஒவ்வொரு ஹாப்பாக அந்த ஹாப் எண்ணிக்கையை குறைக்கிறது எனவே இது முதல் ஹாப் ரவுட்டருக்குச் செல்லும் போதெல்லாம் அதை 10 முதல் 9 ஆகக் குறைக்கிறது இது இரண்டாவது ஹாப் ரவுட்டருக்குச் செல்லும் போதெல்லாம் அதை 9 முதல் 8 வரை குறைக்கிறது மேலும் அது தொடர்கிறது அந்த ஹாப் எண்ணிக்கை 0 ஆகும்போதெல்லாம் அது அந்த பாக்கெட்டை கைவிடும் எனவே இது மிகவும் சாத்தியமான தீர்வாகும் இது இன்றைய நெட்வொர்க்கில் பயன்படுத்தப்படுகிறது எல்லையற்ற காலத்திற்கு நெட்வொர்க்கில் ஒரு பாக்கெட் துள்ளாமல் இருப்பதை உறுதிசெய்யகிறது மூன்றாவது சாத்தியமான தீர்வு என்னவென்றால் நீங்கள் ஒவ்வொரு பாக்கெட்டிலும் ஒரு டைம்ஸ்டாம்ப்பை வைத்தால் அந்த குறிப்பிட்ட டைம்ஸ்டாம்ப் ஒரு பாக்கெட்டின் வாழ்நாளை வரையறுக்கும் ஆனால் இந்த குறிப்பிட்ட தீர்வு நெட்வொர்க் கண்ணோட்டத்தில் சாத்தியமானதல்ல அல்லது நடைமுறைக்குரியதல்ல ஏனெனில் அந்த விஷயத்தில் உங்களுக்கு நெட்வொர்க்கில் உள்ள தனிப்பட்ட சாதனங்களிடையே சரியான டைம் சின்கொரைனைசேஸன் தேவைப்படுகிறது இதை ஒரு உண்மையான காட்சியில் அடைவது மிகவும் கடினம் ஏனெனில் உங்களிடம் 2 வேறுபாடு அமைப்பு இருக்கும் போதெல்லாம் இந்த 2 அமைப்புகளுக்கு இடையில் ஒரு குறிப்பிட்ட கிளாக் டிரப்ட் இருக்கும் எனவே ஒவ்வொரு பாக்கெட்டின் டைம்ஸ்டாம்ப்பின் அடிப்படையில் அதன் வாழ்நாளை உறுதிசெய்வது அங்கு நீங்கள் வெவ்வேறு சாதனங்களில் கடுமையான சின்கொரைனைசேஸன் தேவைப்படும் இது சற்று வித்தியாசமானது என்பதை உறுதிசெய்கிறது எனவே பொதுவாக இரண்டாவது தீர்வுக்குச் செல்லுங்கள் ஒவ்வொரு பாக்கெட்டிற்கும் ஒரு ஹாப் கவுண்ட் தகவலை வைக்கும் நெட்வொர்க் லேயரால் பாக்கெட் ரூட்டிங் அல்காரிதத்திற்கு வழங்கப்படும்போதெல்லாம் ஒவ்வொரு தனிப்பட்ட ரவுட்டர் அல்லது ஒவ்வொரு தனிப்பட்ட ஹாப்பிலும் அது ஹாப் எண்ணிக்கை மதிப்பை குறைக்கிறது மேலும் குறிப்பிட்ட அதிகபட்ச ஹாப்பை அடையும் போதெல்லாம் ஹாப் எண்ணிக்கை மதிப்பு 0 ஆகும்போது அந்த நேரத்தில் ரவுட்டர் ஒரு பாக்கெட்டைப் பெற்றால் அல்லது ஹாப் கவுண்ட் மதிப்பு 0 உடன் ஒரு டேட்டா பாக்கெட்டைப் பெற்றால் அது அந்த பாக்கெட்டைக் கைவிடுகிறது இங்கே முழு வடிவமைப்பின் சவால் என்னவென்றால் ஒரு பாக்கெட் இறந்துவிட்டது என்பதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் ஆனால் அதற்கான அனைத்து ஒப்புதல்களும் இறந்துவிட்டன எனவே இது ஒரு முக்கியமான தேவை ஏனென்றால் நீங்கள் ஒரு கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தியை அனுப்பும் போதெல்லாம் சர்வர் பக்கத்திலிருந்தும் கிளையன்ட் பக்கத்திலிருந்தும் இது நிகழக்கூடும் கிளையன்ட் பக்கத்திலிருந்து நீங்கள் ஒரு கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தியை அனுப்பியுள்ளீர்கள் பின்னர் கிளையன்ட் செயலிழந்தது அது மீண்டும் தொடங்கப்பட்டது இந்த கட்டத்தில் மீண்டும் மறுதொடக்கம் செய்யப்பட்டது இப்போது அது பதில் செய்தியைப் பெறுகிறது இப்போது அது பதில் செய்திக்கு பதிலளித்தால் அனுப்புவதற்கு சற்று முன்னதாக பதில் செய்தி மற்றொரு கனெக்சன் ரெக்வஸ்ட்டை அனுப்பியிருந்தால் இந்த பதிலைப் பார்ப்பதன் மூலம் வாடிக்கையாளர் இந்த பதில் பழைய கோரிக்கையுடன் ஒத்துப்போகிறதா இல்லையா என்ற குழப்பத்தில் இருப்பார் அல்லது இது இப்போது அனுப்பிய இந்த புதிய கோரிக்கையுடன் ஒத்திருக்கிறது ஏனென்றால் இதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே விளக்கும் நோக்கத்திற்காக நான் நீலம் மற்றும் பழுப்பு நிறத்தில் குறிக்கிறேன் ஆனால் கிளையன்ட் அதை நீலம் அல்லது பழுப்பு நிறமாக பார்க்க முடியாது எனவே அது கிளையன்ட் ஏற்கனவே அனுப்பிய கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்திக்கான பதில் மற்றும் அதற்கான பதில் கிடைத்துள்ளது எனவே இது ஒரு குழப்பத்தில் உள்ளது அல்லது அந்த பதில் தாமதமான நகல் அல்லது இந்த செயலிழப்பு தோல்வி காரணமாக அது அனுப்பிய முந்தைய கனெக்சன் ரெக்வஸ்ட்டின் பதில் என்பதை சரியாக டிகோட் செய்ய முடியாது எனவே இந்த வகையான விஷயங்களைத் தடுக்க ஒரு மெக்கெனிசத்தை வடிவமைக்க வேண்டும் இதனால் வாடிக்கையாளர் உண்மையில் இந்த நீலம் மற்றும் பழுப்பு நிறத்தை வேறுபடுத்திப் பார்க்க முடியும் அது பெற்றுள்ள பதில் செய்தி நீல கோரிக்கையுடன் ஒத்துப்போகிறது பழுப்பு கோரிக்கை அல்ல என்பதை அது கண்டுபிடிக்க முடியும் மேலும் அந்த குறிப்பிட்ட பதில் செய்தியை சரியாக கைவிடலாம் எனவே ஒரு பாக்கெட் இறந்துவிட்டது என்பதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் ஆனால் அந்த பாக்கெட்டுகளுக்கான அனைத்து ஒப்புதல்களும் இறந்துவிட்டன எனவே இதை எவ்வாறு செய்ய முடியும் அல்லது கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டின் போது தாமதமான நகல்களை எவ்வாறு கையாள முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே அதிகபட்ச பாக்கெட் வாழ்நாள் டி என்று வரையறுக்கிறோம் இந்த டி காலத்திற்கு நாங்கள் காத்திருந்தால் இந்த டி காலத்திற்கு நீங்கள் காத்திருந்தால் அதன் அனைத்து தடயங்களும் அதாவது பாக்கெட் மற்றும் அதன் ஒப்புதல் அவை இப்போது நெட்வொர்க்கிலிருந்து போய்விட்டன எனவே அனைத்து பாக்கெட்டுகளும் அதன் ஒப்புதலின் அனைத்து தடயங்களும் இறந்துவிட்டன இப்போது ஒரு பொதுவான டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகாலில் டிசிபி என்ற கருத்து பயன்படுத்தப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது பிசிகல் கிளாக்கைப் பயன்படுத்துவதை விட கடிகார சின்கொரைனைசேஸன் உங்களுக்குத் தேவைப்படுவதால் இன்டர்நெட் அளவில் இதை அடைய கடினமாக இருப்பதால் வெர்ச்சுவல் கடிகாரத்தின் கருத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த வெர்ச்சுவல் கடிகாரம் என்றால் என்ன இந்த வெர்ச்சுவல் கடிகாரம் என்பது ஒரு சீக்வென்ஸ் நம்பர் பீல்ட் இது கிளாக் டிக்ஸ் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது எனவே நீங்கள் அனுப்பும் ஒவ்வொரு தனிப்பட்ட பாக்கெட்டையும் போலவே அந்த தனிப்பட்ட பாக்கெட்டில் ஒரு சீக்வென்ஸ் நம்பர் இருக்கும் சீக்வென்ஸ் நம்பரைப் பார்ப்பதன் மூலம் அந்த குறிப்பிட்ட பாக்கெட் நோக்கம் கொண்ட பாக்கெட்டா இல்லையா என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே அந்த சீக்வென்ஸ் நம்பரை எவ்வாறு வடிவமைப்பீர்கள் அல்லது மெக்கெனிசத்தில் ஒரு சீக்வென்ஸ் நம்பரை வடிவமைத்தாலும் சிக்கல் உள்ளது என்று கூறுகிறது எனவே ஒவ்வொரு செக்மெண்ட்டை ஒரு சீக்வென்ஸ் நம்பருக்கு லேபிளிடுவதற்கான பரந்த யோசனை இங்கே உள்ளது மேலும் அந்த குறிப்பிட்ட சீக்வென்ஸ் நம்பருக்கு அந்த டி இரண்டாவது காலத்திற்குள் மீண்டும் பயன்படுத்தப்படாது எனவே அந்த டி விநாடிக்குள் ஒவ்வொரு செக்மெண்ட்டிலும் அல்லது நெட்வொர்க்கிற்கு அனுப்பிய ஒவ்வொரு பாக்கெட்டிலும் அது இறந்துவிடும் அதாவது குறிப்பிட்ட ஒப்புதல் இருந்தாலும் பாக்கெட் இறந்துவிடும் மேலும் அந்த பாக்கெட்டின் அனைத்து தடயங்களும் இறந்துவிடும் எனவே இந்த குறிப்பிட்ட கொள்கையுடன் நீங்கள் அந்த சீக்வென்ஸ் நம்பரை மீண்டும் பயன்படுத்தப் போவதில்லை எனில் அந்த டிகால விநாடிக்குள் ஒரு பாக்கெட்டின் தனிப்பட்ட ஒரு சீக்வென்ஸ் நம்பர் ஒரே ஒரு நிகழ்வுக்கு மட்டுமே இருக்கும் என்பதை நீங்கள் எந்த நேரத்திலும் உறுதிப்படுத்த முடியும் எனவே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தால் நீங்கள் சொல்லும் சீக்வென்ஸ் நம்பர் 1 2 5 சீக்வென்ஸ் நம்பர் 125 இன் பாக்கெட்டை மாற்றியுள்ளீர்கள் என்றும் டி 1 நிமிடத்திற்கு சமம் என்றும் சொல்கிறீர்கள் அதாவது நீங்கள் ஒரு முறை பாக்கெட்டை அனுப்பியதும் இந்த 1 நிமிட காலத்திற்குள் சீக்வென்ஸ் நம்பர் 125 என்று கூறி இந்த குறிப்பிட்ட சீக்வென்ஸ் நம்பர் 125 மீண்டும் பயன்படுத்தப்படாது என்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் அதை உறுதிப்படுத்த முடிந்தால் 1 நிமிட காலத்திற்குப் பிறகு நீங்கள் அனுப்பிய பாக்கெட் சீக்வென்ஸ் நம்பர் 125 க்கு அனுப்பப்படும் அது நெட்வொர்க்கிலிருந்து இறந்துவிடும் எனவே பாக்கெட் நெட்வொர்க்கில் 1 நிமிடம் இருக்கும் அந்த 1 நிமிட காலத்திற்குள் அதே சீக்வென்ஸ் நம்பர் 125 உடன் வேறு எந்த பாக்கெட்டையும் நீங்கள் அனுப்பவில்லை என்றால் அதே சீக்வென்ஸ் நம்பர் 125 நீங்கள் எந்த தடயங்களும் இல்லை என்பதில் உறுதியாக இருப்பீர்கள் இந்த பாக்கெட் வேறு எந்த தடயங்களும் அல்லது பாக்கெட்டுகளின் நகல் தடயங்களும் உங்கள் நெட்வொர்க்கில் இருக்காது எனவே இந்த சீக்வென்ஸ் நம்பர் 125 உடன் ஒரு பாக்கெட்டை மறுமுனை பெறும் போதெல்லாம் நெட்வொர்க்கில் பயணிக்கும் ஒரே பாக்கெட் அல்லது அந்த குறிப்பிட்ட பாக்கெட்டின் தாமதமான நகல் அல்ல என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும் எனவே இந்த காலம் டி மற்றும் வினாடிக்கு பாக்கெட்டுகளின் வீதம் சீக்வென்ஸ் நம்பரின் அளவை தீர்மானிக்கிறது எனவே கொடுக்கப்பட்ட சீக்வென்ஸ் நம்பரைக் கொண்ட ஒரு பாக்கெட் எந்த நேரத்திலும் நிலுவையில் இருப்பதை உறுதிசெய்ய விரும்புகிறது எனவே அந்த டி இரண்டாவது காலத்திற்குள் அல்லது அந்த டி காலத்திற்குள் ஒரு சீக்வென்ஸ் நம்பர் 125 உடன் ஒரு பாக்கெட்டை அனுப்பியதும் அதே சீக்வென்ஸ் நம்பருடன் வேறு எந்த பாக்கெட்டையும் அனுப்ப வேண்டாம் எனவே 125 என்ற சீக்வென்ஸ் நம்பர் கொண்ட அந்த பாக்கெட் மட்டுமே அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் வொர்க்கில் நிலுவையில் உள்ளது எனவே இங்கே நாம் உறுதிப்படுத்த வேண்டிய 2 முக்கியமான தேவைகள் உள்ளன எனவே இந்த 2 தேவையை டாம்லின்சன் 1975 இல் "செலக்டிங் சீக்வென்ஸ் நம்பர்ஸ்" என்ற தலைப்பில் ஒரு பகுதியை படைப்பில் வெளியிட்டார் எனவே முதல் தேவை என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட சீக்வென்ஸ் நம்பரை குறிப்பிடும் சீக்வென்ஸ் நம்பர்கள் 1 பைட்டுக்கு மேல் குறிக்கப்படுவதில்லை நீங்கள் பைட் சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே பைட் சீக்வென்ஸ் நம்பர் என்பது நீங்கள் நெட்வொர்க்கில் அனுப்பும் ஒவ்வொரு தனி பைட்டிற்கும் ஒரு சீக்வென்ஸ் நம்பரைக் கொண்டுள்ளது எனவே அந்த டிசிபி வகை புரோட்டோகால் பாக்கெட் சீக்வென்ஸ் நம்பரை காட்டிலும் பைட் சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்துகிறது எனவே நீங்கள் நெட்வொர்க்கில் மாற்றும் ஒவ்வொரு தனிப்பட்ட பாக்கெட்டுக்கும் ஒரு பாக்கெட் சீக்வென்ஸ் நம்பர் இருக்கும் பைட் சீக்வென்ஸ் நம்பருக்கு நெட்வொர்க்கில் நீங்கள் மாற்றும் ஒவ்வொரு பைட்டையும் அதற்கான சீக்வென்ஸ் நம்பரில் வைக்கிறீர்கள் எனவே உங்கள் பாக்கெட்டில் 100 பைட் டேட்டா இருந்தால் அது பைட் சீக்வென்ஸ் நம்பரை போன்றது எனவே பாக்கெட்டில் 100 பைட் டேட்டா உள்ளது எனவே ஹேட்டர் புலத்தில் உங்களுக்கு 2 வெவ்வேறு புலம் உள்ளது ஒன்று இந்த சீக்வென்ஸ் நம்பர் மற்றொன்று லென்த் எனவே லென்த் உங்களிடம் 100 பைட் டேட்டா இருப்பதாகக் கூறுகிறது சீக்வென்ஸ் நம்பர் ஃபீல்டு 500 ஆகும் அதாவது இந்த குறிப்பிட்ட பாக்கெட்டில் உங்களிடம் 500 பைட்டுகள் முதல் 600 பைட்டுகள் 501 பைட்டுகள் முதல் 600 பைட்டுகள் வரை டேட்டா உள்ளது எனவே உங்களிடம் மொத்தம் 100 பைட்டு டேட்டாகள் உள்ளன எனவே நெட்வொர்க்குகளில் உள்ள ஒவ்வொரு பைட்டுகளையும் தனித்தனியாக அடையாளம் காண பைட் சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்தலாம் எனவே இது ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால் மேல் செக்மெண்ட் வாரியாக வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கு பின்னர் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இங்கே தேவை என்னவென்றால் நீங்கள் நெட்வொர்க்கிற்கு அனுப்பும் ஒவ்வொரு சீக்வென்ஸ் நம்பரும் இது 1 பைட்டை மட்டுமே குறிக்கிறது ஒரு பைட்டிற்கு மேல் அல்ல எனவே அதே சோர்ஸ் டெஸ்டினேஷன் பேர்ஸ் நெட்வொர்க்கில் 1 பைட்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடாது அவற்றை ஒற்றை சீக்வென்ஸ் நம்பரால் குறிப்பிடப்படுகின்றன இப்போது இந்த விஷயத்தில் சவால் என்னவென்றால் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை எவ்வாறு தேர்வு செய்வீர்கள் ரிமோட் ஹோஸ்டுக்கு டேட்டாவை அனுப்ப முயற்சிக்கும்போது கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் கட்டத்தின் போது ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் தேவைப்படுகிறது எனவே அது முதல் தேவை கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் கட்டத்தின் போது ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை எவ்வாறு தேர்வு செய்யலாம் என்பதை காண்போம் இரண்டாவது தேவை என்னவென்றால் ஒரு சீக்வென்ஸ் நம்பரை பயன்படுத்தப்படும் போதெல்லாம் சரியான சீக்வென்ஸ் நம்பரை சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில் சாதகமாக ஒத்துழைக்க வேண்டும் எனவே இந்த ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை நீங்கள் அமைத்த போதெல்லாம் அடுத்தடுத்த பைட்டுகள் அனைத்தும் அந்த சீக்வென்ஸ் நம்பரைப் பின்தொடரும் எனவே இதை ஃபுலோ கண்ட்ரோல் வழிமுறைகளால் உறுதி செய்யப்படுகிறது எனவே பின்னர் பல்வேறு வகையான ஃபுலோ கண்ட்ரோல் வழிமுறைகளைக் காண்போம் இது சென்டர் மற்றும் ரிசீவர் அல்லது கிளையன்ட் மற்றும் சர்வர் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை ஒப்புக் கொண்டதை உறுதிசெய்கிறது பின்னர் ஃபுலோ கண்ட்ரோல் வழிமுறை பாக்கெட்டுகள் அல்லது நீங்கள் மாற்றப் போகும் பைட்டுகள் அது சீக்வென்ஸ் நம்பரின் வரிசையைப் பின்பற்றுகிறது எனவே ஒரு எடுத்துக்காட்டு இதுபோன்றதாக இருக்கலாம் உங்களிடம் ஒரு கிளையண்ட் இருப்பதாகவும் உங்களிடம் ஒரு சர்வர் இருப்பதாகவும் கூறுங்கள் இப்போது கிளையன்ட் தொடக்க சீக்வென்ஸ் நம்பரை 1000 என செய்தியை அனுப்புகிறது மேலும் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை 1000 என ஏற்றுக்கொள்வதாக சர்வர் ஒரு பதிலை அனுப்புகிறது இப்போது இந்த கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் ஆனதும் கிளையன்ட் இந்த சீக்வென்ஸ் நம்பரை அடுத்தடுத்த அனைத்து பாக்கெட்டுகளும் சீக்வென்ஸ் நம்பரின் இடத்தைப் பின்பற்றுகிறது எனவே முதல் பாக்கெட் 1001 இலிருந்து தொடங்கும் என்றும் அதன் லென்த் 50 பைட்டுகள் என்றும் கூறுகிறது எனவே இந்த விஷயங்களை நான் 'சீக்வென்ஸ் நம்பர் லென்த்' வடிவத்தில் எழுதுகிறேன் எனவே முதல் பாக்கெட்டுகள் 1001 இலிருந்து தொடங்குகிறது அதன் லென்த் 50 ஆகும் இரண்டாவது பாக்கெட்டுகள் 1051 இலிருந்து தொடங்குகிறது மேலும் அது 100 லென்த்தைக் கொண்டிருக்கலாம் பின்னர் மூன்றாவது பாக்கெட் 1151 இலிருந்து தொடங்குகிறது மேலும் இது 50 லென்த் கொண்டிருக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட சீக்வென்ஸ் நம்பர் என்னவென்றால் எந்த வரிசையில் பாக்கெட்டுகள் மாற்றப்படும் என்பதே இது ஃபுலோ கண்ட்ரோல் வழிமுறையால் கையாளப்படுகிறது எனவே ஃபுலோ கண்ட்ரோல் வழிமுறை உண்மையில் அதை எவ்வாறு உறுதி செய்கிறது என்பதை பின்னர் பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட மெக்கெனிசத்தை கிளையன்ட் மற்றும் சர்வருக்கு இடையில் இரு முனைகளுக்கிடையில் நாங்கள் அழைக்கிறோம் ஒவ்வொரு தனிப்பட்ட பாக்கெட்டுகளும் சீக்வென்ஸ் நம்பரைப் பின்பற்றுகின்றன என்பதை உறுதி செய்வதற்கான நேர்மறையான சின்கொரைனைசேஸனை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் அவை இந்த ஆரம்ப ஹேண்ட்ஷேக்கிங் மற்றும் சீக்வென்ஸ் நம்பரில் நிறுவப்பட்டுள்ள குறிப்பிட்ட கொள்கையை பின்பற்றுகிறது இப்போது இந்த ஆரம்ப ஹேண்ட்ஷேக்கிங் முடிந்ததும் சிக்கல் நீங்கிவிட்டது ஃபுலோ கண்ட்ரோல் வழிமுறையால் சிக்கல் கவனிக்கப்படும் என்பதை இங்கே நீங்கள் காண்பீர்கள் ஆனால் முதல் தேவை இந்த சீக்வென்ஸ் நம்பரை நீங்கள் எவ்வாறு தேர்வு செய்வீர்கள் என்பது ஏனெனில் இந்த அடுத்தடுத்த பாக்கெட்டுகளுக்கு இது பாக்கெட் 1 இது பாக்கெட் 2 இது பாக்கெட் 3 என்று சொல்லுங்கள் எந்த குறிப்பிட்ட சீக்வென்ஸ் நம்பரை நீங்கள் பயன்படுத்தப் போகிறீர்கள் எந்த சீக்வென்ஸ் நம்பரை ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ற குறிப்பு உங்களிடம் உள்ளது எனவே 1001 1051 1151 போன்ற இந்த தனிப்பட்ட சீக்வென்ஸ் நம்பரை அவை அறியப்படுகின்றன ஆரம்ப ஹேண்ட்ஷேக்கிங் முடிந்தும் இந்த ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் தெரியாது எனவே அது நிறுவப்பட வேண்டும் மற்றும் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரின் இந்த நிறுவுதலின் போது நீங்கள் எந்த ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அது டி இன் குறிப்பிட்ட காலத்திற்குள் மீண்டும் பயன்படுத்தப்படாது எனவே நேர வரம்பு இருக்க வேண்டும் அந்த காலத்திற்குள் அந்த ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை மீண்டும் பயன்படுத்தப்படாது அதாவது சர்வர் சரியாக அனுப்பப்பட்ட கனெக்சன் ரெக்வஸ்ட்க்கும் அதன் தாமதமான நகலுக்கும் இடையில் வேறுபடுத்த முடியும் எனவே கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டின் சூழலில் நம்மிடம் உள்ள பரந்த தேவை இதுதான் இதுதான் நம்மிடம் உள்ள சிக்கல் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட மெஷின் அது ஒரு ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைத் தேர்ந்தெடுத்த டேட்டாவை அனுப்ப முயற்சிக்கிறது மேலும் இது நெட்வொர்க்கின் மேல் டேட்டாவை மாற்றுகிறது இதற்கு ஒரு பாக்கெட் வாழ்நாள் டி உள்ளது இதன் பொருள் இந்த சீக்வென்ஸ் நம்பர் புலத்தைப் பயன்படுத்தி நீங்கள் அனுப்பும் ஒவ்வொன்றும் இந்த டி நேரத்திற்கான நெட்வொர்க்கில் இருக்கும் இப்போது இந்த இணைப்பு செயலிழந்துவிட்டால் இந்த ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பருடன் நீங்கள் மற்றொரு இணைப்பைத் தொடங்கினால் இந்த ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைக் கொண்டு சொல்லுங்கள் பின்னர் சிக்கல் என்னவென்றால் இவை நெட்வொர்க்கில் நடக்கிறது உங்களிடம் 2 வெவ்வேறு பாக்கெட்டுகள் உள்ளன ஒன்று இணைப்பு 1ல் இருந்த பழைய பாக்கெட் ஆகும் இது நெட்வொர்க்கில் இன்னும் இருக்கிறது மற்றும் இணைப்பு 2 இலிருந்து புதிய பாக்கெட் வருகிறது எனவே ஒரு குழப்பம் ஏற்படலாம் எனவே இந்த வகையான குழப்பத்தை இங்கே தவிர்க்க விரும்புகிறோம் இணைப்பு 2 இந்த கட்டத்தில் இருந்து தொடங்கக்கூடாது என்பதை நாங்கள் விரும்புகிறோம் மாறாக ஒரு இணைப்பு 2 இந்த இடத்திலிருந்து துவங்கும் எனவே நீங்கள் போதுமான அளவு காத்திருங்கள் பின்னர் புதிய இணைப்பை ஒரு புதிய சீக்வென்ஸ் நம்பருடன் தொடங்கலாம் இதன் மூலம் இந்த இணைப்பு 1 மற்றும் இணைப்பு 2 அங்கு சீக்வென்ஸ் நம்பர் புலம் இல்லை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து கிடைக்காது அல்லது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நீங்கள் இணைப்பு 1 க்குப் பயன்படுத்திய சீக்வென்ஸ் நம்பரின் புலத்திலிருந்து போதுமான அளவு சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்துகிறீர்கள் அந்த நேரத்தில் இணைப்பு 1 மற்றும் இணைப்பு 2 இன் சீக்வென்ஸ் நம்பரின் மண்டலம் என்பதையும் நீங்கள் உறுதிப்படுத்த முடியும் எனவே இதுவே எங்கள் தேவை எனவே நீங்கள் ஒரு காலத்திற்கு காத்திருக்க விரும்புகிறீர்கள் இதன் மூலம் முந்தைய பைட்டுகள் அனைத்தும் பழைய சீக்வென்ஸ் நம்பருடன் நெட்வொர்க்கிலிருந்து வெளியேறிவிட்டன என்பதை உறுதிசெய்கிறோம் அல்லது நீங்கள் ஒரு ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்துகிறீர்கள் இது முந்தைய வரிசையுடன் ஒப்பிடும்போது போதுமானது இந்த கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்டிற்கு பயன்படுத்தப்பட்ட எண் இதனால் 2 முனைகளின் இணைப்பு மண்டலம் ஒருவருக்கொருவர் பெறாது எனவே இங்கே இந்த வரைபடத்தில் குறிப்பிட்ட மண்டலம் இந்த நீல மண்டலம் அல்லது இங்கே நாம் அழைக்கும் இந்த சிவப்பு மண்டலம் தடைசெய்யப்பட்ட வரம்பாகும் எனவே இதை ஒரு தடைசெய்யப்பட்ட வரம்பாக நாங்கள் அழைக்கிறோம் சரியா ஏனெனில் ஒரு சீக்வென்ஸ் நம்பரை பயன்படுத்தப்பட்டால் நீங்கள் சீக்வென்ஸ் நம்பரை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது எனவே அடுத்த வகுப்பில் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைத் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு மெக்கெனிசத்தை நீங்கள் எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதை குறித்த விவரங்களை பார்ப்போம் இதனால் இரண்டு வெவ்வேறு இணைப்பிற்கான தடைசெய்யப்பட்ட மண்டலங்களை ஒன்றுடன் ஒன்று சேர்வதை நீங்கள் தவிர்க்கலாம் எனவே அனைவரையும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்